வணக்கம் மாணவர்களே நடப்பு சொத்தின் முக்கியமான சரக்கு மேலாண்மையை பற்றி பார்க்கும் போது இன்று இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் கணக்கிட வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு சூழ்நிலையில் ஒரு நிறுவனம் சரக்கின் முதலை ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிகப்படுத்த நினைக்கிறது ஒருவேளை நிறுவனம் விற்பனையை இழந்திருக்கலாம் அல்லது நிறுவனத்தால் வாடிக்கையாளருக்கு சேவை செய்ய முடியாமல் போகலாம் எப்பொழுதுமோ அல்லது அடிக்கடியோ சரக்கு இல்லாத நிலையோ வேறு ஏதேனும் ஒரு தகுந்த காரணத்திற்காகவோ நிறுவனம் சரக்கில் முதலீட்டை அதிகப்படுத்த நினைக்கிறது எனவே சரக்கின் அதிக முதலீட்டை தர்க்க ரீதியாகவும் நியாயப்படுத்த முடியும் எப்பொழுதெல்லாம் சரக்கின் முதலீடு அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் நிதிக்கான செலவும் அதிகரிக்கும் ஏனெனில் சரக்கின் முதலீட்டை அதிகப்படுத்தும் போது நிதியின் செலவோ அல்லது முதலீட்டிற்கான செலவோ அதிகரிக்கும் இப்பொழுது சரக்கின் செலவு அதிகரிப்பை வருவாய் விகிதத்தோடு சரக்கின் அளவை அதிகரிப்பதன் மூலமும் விற்பனை அளவை அதிகரிப்பதன் மூலமும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே இதுதான் நாம் செய்யும் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் ஆகும் நாம் சரக்கின் அளவை அதிகரிக்க நினைத்தால் அது தற்போதைய நிலையில் இருந்து புதிய அளவிற்கான மூலப்பொருளாகவும் முடிவடைந்த சரக்காகவும் இருக்கலாம் குறிப்பாக முடிவடைந்த சரக்கின் அளவையோ மூலப் பொருளையோ அதிகரிக்க நினைக்கும்போது இந்த இன்கிரிமெண்டல் அனாலிசிஸை பயன்படுத்துகிறோம் எனவே இன்கிரிமெண்டல் அனாலிசிஸில் முதலில் சரக்கின் அளவை உயர்த்துவதற்கு எவ்வளவு கூடுதல் முதலீடு தேவைப்படுகிறது அதன்மூலம் சரக்கின் அதிக முதலீடு எவ்வளவு லாபம் கொடுக்கப்போகிறது எவ்வளவு கூடுதல் லாபம் சம்பாதிக்க போகிறது எவ்வளவு கூடுதல் செயல்பாட்டு லாபம் நிறுவனம் சம்பாதிக்க போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளவேண்டும் இது நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் இப்போது இந்த சூழ்நிலையில் நாம் சரக்கின் அளவை உயர்த்துவதற்கான கூடுதல் தொகையை கணக்கிடவேண்டும் அதற்கடுத்து இரண்டாவதாக லாபத்தின் கூடுதல் தொகையையும் செயல்பாட்டு லாபத்தின் கூடுதல் தொகையையும் கணக்கிட வேண்டும் ஏனெனில் சரக்கில் கூடுதல் முதலீடு செய்துள்ளோம் அதற்கடுத்து இவ்விரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே இந்த கூடுதல் முதலீட்டிற்கான எதிர்பார்க்கும் வருவாய் விகிதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் இந்த மாறிய செயல்பாட்டு லாபம் அல்லது அதிகரித்த செயல்பாட்டு லாபத்துடன் அதிகரிக்கும் சரக்கு அல்லது மாறிய சரக்கு இவற்றையும் பகுத்து சரக்கிற்கு செய்த கூடுதல் முதலீட்டிற்கு எதிர்பார்த்த வருவாய் விகிதம் என்ன என்பதையும் கண்டறிய வேண்டும் இந்த முதலீடு செய்வதா வேண்டாமா என்று முடிவு எடுப்பதற்கு எதிர்பார்க்கும் வருவாய் விகிதத்தை தேவைப்படும் வருவாய் விகிதத்தோடு ஒப்பிட்டு அது குறைந்தது தேவைப்படும் விகிதத்தோடு சமன்படும் என்றால் அந்த முதலீட்டை நாம் செய்யலாம் அல்லது எதிர்பார்க்கும் வருவாய் விகிதம் தேவைப்படும் வருவாய் விகிதத்தை விட அதிகமாக இருந்தாலும் நாம் இந்த முதலீட்டை செய்யலாம் ஆனால் இதற்கு நேர்மாறாக எதிர்பார்க்கும் வருவாய் விகிதம் தேவைப்படும் வருவாய் விகிதத்தை விட குறைவாக இருந்தால் சரக்கில் செய்யவிருந்த கூடுதல் முதலீட்டை கைவிட வேண்டும் எனவே இந்த இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் நமக்கு தற்போதைய நிலையில் சரக்கில் கூடுதல் முதலீடு செய்வதற்கு பயனுள்ளதாக அமையும் இப்போது சரக்கில் கூடுதல் முதலீடு செய்யலாமா அல்லது சேமிக்கலாமா என்பதை அறிய கொடுக்கப்பட்ட தற்போதைய அளவிலிருந்து சரக்கின் அளவை உயர்த்த நினைக்கும்போது முதலீட்டை அதிகரிக்க எவ்வளவு கூடுதல் முதலீடு தேவைப்படும் என்பதை கணக்கிட வேண்டும் சரக்கில் கூடுதல் முதலீட்டினால் வரும் வெளிப்பாடு என்ன கூடுதல் விற்பனையையும் லாபத்தில் கூடுதல் லாபம் இவை இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் செயல்பாட்டு லாபத்தையும் கூடுதல் முதலீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அல்லது இன்கிரிமெண்டல் அனாலிசிஸில் எதிர்பார்க்கும் வருவாய் விகிதத்தை இந்த முதலீட்டில் இருந்து வரக்கூடிய தேவைப்படும் வருவாய் விகிதத்தோடு ஒப்பிட்டுப் பார்த்து இந்த முதலீட்டை செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் எனவே இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் என்பது சரக்கு முதலீட்டை அதிகரிப்பதா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க உதவும் ஒரு தொழில்நுட்பமாகும் தர்க்கரீதியாக இது கூடுதல் முதலீட்டிற்கான செலவையும் முதலீட்டில் இருந்து வரும் வெளிப்பாடுகளையும் அதாவது லாபத்தையும் அதற்கான செலவையும் அதாவது லாபமானது செலவை விஞ்சுகிறதா என்பதையும் எதிர்பார்க்கும் வருவாய் விதம் தேவைப்படும் வருவாய் விகிதத்தை விட அதிகமாக இருக்கின்றதா என்பதையும் தெரிந்துகொள்ள முடியும் இப்போது இந்த கருத்தை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் தெரிந்து கொள்வோம் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டு சில கணக்கீடு செய்வோம் அதன்பின் இந்த நாம் கூடுதல் முதலிட்டிலிருந்து வரும் எதிர்பார்க்கும் வருவாய் விகிதத்தை கணக்கிட்டு அதன்பின் அது நிறுவனத்திற்கு ஏற்றுக்கொள்ளக் கூடியதா இல்லையா அல்லது நிறுவனம் சரக்கில் கூடுதல் முதலீடு செய்ய செய்யலாமா வேண்டாமா என்பதை தெரிந்துகொள்ளலாம் எனவே ஏதேனும் ஒரு பெயருடைய ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் எலக்ட்ரோசர்க்யூட் இன்க் என்ற ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் 100 மாதிரிகளில் பல்வேறு மின் சாதன பொருட்களை தயாரிக்கின்றனர் அவர்களுடைய மொத்த விற்பனை வரும் ஆண்டில் 176 கோடி ரூபாய் ஆகும் இவை எதிர்பார்க்கப்படும் விற்பனையாகும் எனவே இந்த தரவை இங்கு குறித்துக் கொள்வோம் இவை எதிர்பார்க்கப்படும் விற்பனை விற்பனையில் எதிர்பார்க்கப்படும் மொத்த லாபம் 70 கோடியும் ஆகும் எனவே நாம் இப்போது இங்கு ஒரு ஆய்வு செய்யப் போகிறோம் எனவே இது விற்பனை எதிர்பார்க்கும் விற்பனை மொத்த விற்பனை 176 கோடிகள் எதிர்பார்க்கும் லாபம் 70 கோடி வட்டி விகிதம் 50 எளிமை கருதி வட்டி விகிதம் 50 என அனுமானித்து கொண்டோம் இப்போது கூடுதல் தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மற்ற தகவல்களை நாம் பார்க்கும்போது தற்போதைய நடத்த சொத்துகளின் அளவு அறுதி தொகையாகவும் முன்னறிவிக்கப்பட்ட விற்பனையின் சதவீதமாகவும் தரப்பட்டுள்ளது ஏனெனில் நாம் நடைமுறை முதலை ஆய்வு செய்கிறோம் எனவே நடைமுறை முதல் நிலையை தெரிந்துகொள்ள இருப்புநிலை அறிக்கையின் ஒரு பகுதி மட்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நடப்பு சொத்துக்களின் நடப்பு பொறுப்புகளின் அளவும் விற்பனையில் அவற்றின் விகிதமும் அந்த சொத்துக்களும் பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த சொத்துகளும் பொறுப்புகளும் எவ்வளவு இருக்கின்றன என்பதை பார்ப்போம் முதலில் இந்த நிலை அறிக்கையில் இருக்கும் விவரங்களை எடுத்துக் கொள்வோம் அவற்றை இங்கே எழுதுவோம்

இது லட்ச ரூபாய் தொகையாகும் இது முன்னெடுக்கப்பட்ட விற்பனையின் சதவிகிதமாகும் 3 நெடுவரிசைகள் உள்ளன இந்த மூன்று விதமான தகவல்களும் நம்மிடம் உள்ளன எனவே இவற்றில் முதலாவதாக நடப்பு சொத்துக்கள் உள்ளன இந்த நடப்பு சொத்துகளில் முதலில் இருப்பது ரொக்கம் அதன்பின் கடனாளிகள் இடமிருந்து பெறத்தக்கவை அதன்பின் மூன்று விதமான சரக்குகள் உள்ளன முதலில் நம்மிடம் மூலப்பொருள் உள்ளது அடுத்து நம்மிடம் பாதி நிறைவடைந்த பொருட்கள் சரக்குகளாக உள்ளது அதற்கு அடுத்து முடிவடைந்த பொருட்கள் சரக்குகளாக உள்ளது இவை மூன்றும் நம்மிடம் உள்ள சரக்குகள் ஆகும் அடுத்து இவற்றைப் பற்றி பார்ப்பதற்கு முன்னர் நடப்பு பொறுப்புகளைப் பற்றி பார்ப்போம் ஒருவேளை இந்த முதல் பகுதியில் ரொக்கம் 175 லட்சங்களும் பெறத்தக்கவை 3520 லட்சங்களும் இருக்கின்றது என்று கொள்வோம் எனவே ரொக்கம் சரக்கின் சதவிகிதத்தில் ஒரு சதவீதம் என்று கொள்வோம் தோராயமாக இது 1 பெறத்தக்கவை 20 ஆகும் இப்போது சரக்கினை பற்றி பேசுவோம் சரக்கை பற்றி பேசும்போது நம்மிடம் மூலப்பொருள் 704 லட்சங்கள் இருக்கின்றது அதன்பின் நம்மிடம் பாதி நிறைவடைந்த பொருட்கள் 816 லட்சங்கள் அதன்பிறகு 490 லட்சங்கள் உள்ளன விற்பனையின் சதவிகிதத்தில் இது 4 இது 4 6 இது 2 8 எனவே மொத்தத்தையும் கணக்கிட்டுப் பார்த்தால் எவ்வளவு வருகிறது என்றால் 5705 இது 4 இந்தத் தொகை நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது 1 பிறகு 20 4 4 8 நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை கணக்கிட்டால் 32 4 வருகிறது இந்த தொகை 32 4 இது 2 பிறகு 6 பிறகு 10 12 32 4 முன்னறிவிக்கப்பட்ட விற்பனையின் மீதான சதவீதமாகும் இப்போது நமக்கு குறைந்த நடப்பு பொறுப்புகள் தரப்பட்டுள்ளன எனவே நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள நடப்பு பொறுப்புகள் 1305 அதை கணக்கிட்டால் விற்பனையில் 7 4 ஆகும் எனவே அதன்பின் நிகர நடைமுறை முதலை கணக்கிட முடியும் நிகர நடைமுறை முதல் இப்போது 4400 லட்சங்கள் இதை கணக்கிட்டால் 25 ஆகும் இவையெல்லாம் சதவிகிதத்தில் உள்ளன இது நடைமுறை முதல் மற்றும் சரக்கு குறித்த நிலையாகும் இந்த தகவல் மட்டும் இல்லாமல் வேறு மற்ற தகவல்களும் தரப்பட்டுள்ளன அவற்றைப் பார்ப்பதற்கு முன் அந்த நிறுவனத்தைப் பற்றி கூறி விடுகிறேன் இந்த நிறுவனத்தின் பிரச்சினை என்ன இந்த நிறுவனத்தின் சூழ்நிலை என்ன அதாவது வரும் ஆண்டில் இந்த நிறுவனம் எதிர்பார்த்த மொத்த விற்பனை 166 கோடியும் முன்னறிவிக்கப்பட்ட விற்பனையின் மீதான லாபம் 70 கோடியும் ஆகும் வரி சதவிகிதம் 50 என ஏற்கனவே பார்த்துள்ளோம் நிறுவனம் தொடர்ந்து விற்பனையை இழந்து கொண்டிருக்கின்றது என்பதே நிறுவனத்தின் பிரச்சினையாகும் தொடர்ந்து விற்பனையை இழந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் முடிவடைந்த சரக்கு இல்லாத நிலை உள்ளது அதனால் நிறுவனத்தால் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை பல தருணங்களில் பண்டகசாலையில் முடிவடைந்த சரக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது நிறுவனம் ஆர்டர் வாங்கியவுடன் அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை ஏனெனில் பண்டகசாலையில் சரக்கு பற்றாக்குறையாக உள்ளது அல்லது பண்டகசாலையில் சரக்கு இல்லை இந்தப்பிரச்சினையை நிறுவனம் ஆராயும்போது சமீபத்திலோ சிறிது காலத்திற்கு முன்னரோ நிறுவனம் இறுக்கப்பட்ட சரக்கு கொள்கையை நிறுவனம் அறிவித்திருந்தது அதாவது அதிக அளவு சரக்கினை வைத்திருக்க மாட்டோம் சரக்கின் அளவை கட்டுக்குள் வைத்திருப்போம் அல்லது உகந்த அளவையும் விட குறைந்த அளவு வைத்திருப்போம் என்பதாகும் கூடுதல் சரக்கு செலவையோ கேரியிங் காஸ்ட்டையோ அதை கையாளும் செலவையோ தவிர்க்க மேலான வழி என்னவென்றால் அதிக அளவு சரக்கினை வைக்காமல் இருப்பது ஆனால் இந்த இறுக்கப்பட்ட சரக்கு கொள்கையின் விளைவாக நிறுவனம் அடிக்கடி விற்பனையை இழந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது ஆர்டர் வாங்கினாலும் அவர்களால் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவே இது ஒரு பிரச்சினை இந்த இழந்த விற்பனையோ அல்லது இழந்த விற்பனைக்கான தொகையோ நிறுவனத்தை லாபத்தை இழக்க வைக்கிறது எனவே இந்த மொத்த சூழ்நிலையும் ஆராயப்பட்டன நிறுவனத்தின் நிதி சந்தையிடுதல் தயாரிப்பு இவற்றின் இயக்குனர்கள் இந்த பிரச்சினையை ஆராயும்போது நிறுவனம் முடிவடைந்த சரக்கு பற்றாக்குறையால் வாடிக்கையாளர்களின் தேவையை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை கண்டுபிடித்தனர் இது ஏன் நடந்தது என்றால் கடந்த காலங்களில் நிறுவனம் அறிமுகப்படுத்திய இறுக்கப்பட்ட சரக்கு கட்டுப்பாடு அல்லது இறுக்கப்பட்ட சரக்கு கட்டுப்பாட்டுக் கொள்கையினால் ஆகும் ஏனெனில் இறுக்கப்பட்ட முடிந்த சரக்கு அளவினால் நிறுவனம் விற்பனையில் லாபத்தையும் பெறமுடியாமல் அதே நேரத்தில் நிறுவனம் மறைமுக செலவினால் கஷ்டப்படும் நற்பெயரை இழப்பது மிகப்பெரிய மறைமுக செலவாகும் எனவே நிறுவனம் இந்த சூழ்நிலையை மேம்படுத்த நினைக்கிறது அவர்கள் நிதி துறையை ஆய்வு செய்யச் சொல்கிறார்கள் அதாவது சரக்கின் தற்போதைய கொள்கையை பின்பற்றாமல் விடுகிறோம் என்றால் அதன் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறோம் என்றால் சரக்கு கொள்கையை தளர்த்தினோம் என்றால் முடிவடைந்த சரக்கின் முதலீட்டை அதிகபடுத்தி சரக்கின் அளவை அதிகபடுத்தினோம் என்றால் என்ன நடக்கும் அதிகரிக்கும் சரக்கு முதலீடு எந்த விதமான விளைவுகளை கொடுக்கப் போகிறது கூடுதல் செயல்பாட்டில் லாபத்தை கொடுக்கப் போகிறதா அந்தக் கூடுதல் செயல்பாட்டு லாபம் முதலீட்டினை நியாயப்படுத்தும் அளவிற்கு போதுமானதாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் எனவே நிறுவனத்தின் உயர்மேலாண்மை நிதித்துறையை கேட்டுக்கொண்டதற்கிணங்க நிதித்துறை இந்த மொத்த ஆய்வையும் செய்து சில விஷயங்கள் படிப்படியாக நகர்வதை கண்டுபிடித்தனர் அதாவது தற்போதைய அளவிலிருந்து சரக்கு கொள்கையை சிறிது அளவிற்கு தளர்த்தினால் எவ்வளவு அதிக விற்பனை செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும் செலவினம் எவ்வளவு அதிகரிக்கும் அதனால் செயல்பாட்டு லாபம் எந்த அளவு பாதிக்கும் அடுத்த படிக்கு செல்லவேண்டும் முதலிலிருந்து இரண்டாவது படிக்கு செல்கிறோம் எவ்வளவு அதிக முதலீடு தேவைப்படுகிறது செலவினம் எவ்வளவு அதிகரிக்கும் அதனால் செயல்பாட்டு லாபத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும் அடுத்து 2ஆம் நிலையிலிருந்து 345ஆம் நிலைக்குச் செல்கின்றனர் அந்த முறையில் நகர்ந்து தொடர்ந்து ஒரேயடியாக ஒரு நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு உடனே நகரவில்லை ஏனெனில் அது நிறுவனத்திற்கு பேரழிவு ஆகிவிடும் எனவே இந்த சூழ்நிலையை ஆய்வு செய்வது குறித்து யோசித்து தற்போதைய கொள்கையிலிருந்து சரக்கு கொள்கையை தளர்த்தும் அடுத்த கொள்கைக்கு நகரும்போது எந்த அளவிற்கு முதலீடும் செலவும் இருக்கும் என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் அதைப்போலவே அடுத்த நிலை 56ஆம் நிலைகளுக்கு சென்றார்கள் அடுத்து மொத்த ஆய்வும் நடத்தப்பட்டது இந்த இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் உதவியுடன் முதலீட்டின் கூடுதல் அளவு செலவின் கூடுதல் அளவு வருவாயின் கூடுதல் அளவு இவற்றைக் கணக்கிட்டு இறுதியாக முடிவெடுக்கப்பட்டது அல்லது நிறுவனம் எங்கே எந்த அளவு சரக்கு கொள்கையை தளர்த்த வேண்டும் என்பதை முடிவு செய்யும் எந்த அளவிற்கு அல்லது சரக்கு கொள்கை மீதான கட்டுப்பாடு எவ்வாறு தளர்த்தப்பட வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே இது எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட்டது நிதித்துறையின் மீது இந்த பொறுப்பை சுமத்திய போது அவர்கள் என்ன செய்தனர் எப்படி இந்த தற்போதைய சூழ்நிலையை ஆய்வு செய்தனர் அதன் விளைவு என்ன எனவே அவர்கள் நமக்கு மாற்று வழிகளில் பாதிப்பு மாற்று சரக்கு கொள்கைகளின் பாதிப்பு ஆகிய தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் இங்கே முதல் நேர் வரிசையில் இருப்பது சரக்கு கொள்கை விருப்பத்தேர்வு அடுத்து இரண்டாவது தகவல் நம்மிடம் இருப்பது சரக்கின் அளவு அது லட்ச ரூபாயில் உள்ளது அதற்கடுத்து இருப்பது இழந்த விற்பனையாகும் மறுபடியும் லட்ச ரூபாயில் அதற்கடுத்து இருப்பது கேரியிங் காஸ்ட் மறுபடியும் லட்ச ரூபாயில் எனவே இதுதான் இங்குள்ள சூழ்நிலை சரக்கு கொள்கை விருப்பத்தேர்வு அதை ஆறு பாகங்களாக வகுத்துள்ளனர் முதலாவதாக நடப்பு கொள்கை நடப்பு கொள்கை அளவில் நிறுவனமே சரக்கு கொள்கையை பற்றி உணர்ந்துள்ளது இந்நிலையில் சரக்கு அல்லது சரக்கில் செய்த முதலீடு 490 லட்சங்கள் என்பதை கண்டறிந்துள்ளனர் விற்பனை 772 லட்சமாகும் கேரியிங் காஸ்ட் 27 லட்சங்கள் இதுவும் லட்ச ரூபாயில் உள்ளது எனவே இந்த 27 லட்சங்கள் கேரியிங் காஸ்ட் 34 லட்சங்கள் வரை அதிகரிக்கும் அடுத்து மூன்றாவது நிலை அதாவது தற்போதைய நடப்பு கொள்கையான A விலிருந்து Bக்கு சென்றால் இந்தக் கொள்கை அளவில் சரக்கின் அளவானது அல்லது சரக்கின் செய்த முதலீடானது 770 லட்சங்களாக மாறும் இழந்த விற்பனை 350 ஆக குறையும் 350 லட்சங்கள் ஆனால் கேரியிங் காஸ்ட் 42 லட்சமாக அதிகரிக்கும் அதன் பின்னர் நான்காம் நிலையிலிருந்து நான்காம் நிலையில் Bயிலிருந்து Cக்கு செல்லும்போது இந்நிலையில் சரக்கின் அளவு 1013 லட்சங்கள் வரை அதிகரிக்கும் இழந்த விற்பனை 190 அளவிற்கு இறங்கும் கேரியிங் காஸ்ட் 77 லட்சங்கள் ஆக இருக்கும் இன்றைய சூழ்நிலை ஆய்வு செய்யப்பட்டு இது கண்டிப்பாக நடந்தால் அதிக அளவு விற்பனை இருக்கும் அதை குறைத்தால் விற்பனை இழப்பு அதிகபட்சம் 672 லட்சங்கள் ஆகும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சிறிது காலத்திற்குப் பிறகு அல்லது உடனே இந்தக் கொள்கையை மாற்றும்போது நடப்பு கொள்கையிலிருந்து நடப்பு கொள்கையான Aவிலிருந்து Bக்கு Cக்கு Dக்கு Eக்கு மாற்றும்போது உதாரணத்திற்கு Aவிலிருந்து Eக்கு மாறும்போது முதலீடு அதிகரிக்கும் அல்லது சரக்கின் மொத்த முதலீடு 1406 ஆக இருக்கும் இந்த இழந்த விற்பனையானது தீவிரமாக கீழே இறங்கி 50 லட்சங்களுக்கு வரும் கேரியிங் காஸ்ட் 77 லட்சங்களாக இருக்கும் இப்போது நாம் சரக்கு நடப்பு கொள்கையை தளர்த்துவது எந்தளவு மதிப்பானது இருக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதைச் செய்யும்போது கண்டிப்பாக நாம் இழந்த விற்பனை சூழ்நிலையை தவிர்க்க முடியும் ஆனால் நாம் அதை செய்யாவிட்டால் கண்டிப்பாக இந்த நடப்பு சூழ்நிலையே இருக்கும் அது விற்பனை இழப்பு மட்டுமல்ல வருவாயை இழப்பதும் ஆகும் எனவே இந்த மொத்த சூழ்நிலையையும் மதிப்பிட்டு இந்நிலையில் நாம் என்ன செய்யவேண்டும் என்பதை பார்க்கவேண்டும் இப்போது இந்த சூழ்நிலையில் நிறுவனத்தால் நமக்கு இந்த தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இது நிறுவனத்தின் நடைமுறை முதல் நிலையாகும் இது நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்ட சரக்கு கொள்கையின் நிலையாகும் இந்த மற்றொரு நிலையில் முதலாவதாக நிறுவனம் அளித்த தகவல் எதிர்பார்க்கப்பட்ட விற்பனை 176 கோடிகள் ஆகும் மதிப்பீட்டு மொத்த லாபம் 70 கோடிகள் வரி விகிதம் 50 இந்த அளவு வரை நமக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது அல்லது நிறுவனத்தின் ஆவணங்களில் இருந்து தகவல் பெற்றிருக்கிறோம் இப்போது இந்த இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் உதவியுடன் இரண்டு விஷயங்களை நாம் நாம் செய்ய வேண்டும் ஒன்று சரக்கின் கூடுதல் முதலீட்டையும் அதன் விளைவாக கூடுதல் விற்பனையையும் விற்பனை எவ்வளவு என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் எவ்வளவு கூடுதல் லாபம் கிடைக்கப்போகிறது எதிர்பார்க்கும் வருவாய் விகிதம் மற்றும் தேவைப்படும் வருவாய் விகிதம் இவற்றின் நிலை என்ன எனவே இந்த சூழ்நிலையில் அனாலிசிஸ் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் செய்து இந்த சூழ்நிலையை புரிந்துகொண்டு எப்படி முன்னேறுவது என்பதை பார்ப்போம் எனவே இப்போது சரக்கில் மட்டுமல்ல மொத்தத்தில் கூடுதல் முதலீட்டை கணக்கிட்டு கணக்கிட வேண்டும் நாம் மொத்த முதலீட்டை கண்டுபிடித்து அதை டெல்டா முதலீடு மற்றும் நிகர நடைமுறை முதலின் டெல்டா முதலீடு இவற்றின் கூட்டு மதிப்போடு சமன்படும் எனவே இந்த மாறிய முதலீட்டை கணக்கிட வேண்டும் எனவே சரக்கின் முதலீட்டை கணக்கிட வேண்டும் சரக்கின் மொத்த முதலீட்டை கணக்கிட்டு இதையே சரக்கில் முதலீடு செய்யப்போகிறோம் எனவே இந்த முதலீடு டெல்டா முதலீடு என்று அழைக்கப்படுகிறது இந்த முதலீட்டில் எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்யப்போகிறோம் என்பதை யோசித்து முதலீடு செய்யவேண்டும் இந்த முதலீட்டில் டெல்டா என்பது முதலீடு மாறுவதை குறிக்கும் எவ்வளவு முதலீடு மாறப்போகிறது அதன் விளைவாக சரக்கு அளவு எவ்வளவு மாறும் அதோடு நிறுவனத்தின் நிகர நடைமுறை வருவாய் எவ்வளவு மாறும் ஏனெனில் நடைமுறை வருவாய் நிலை நிறுவனத்தில் இவ்வாறு இருக்கும் என்பதை ஏற்கனவே பார்த்துள்ளோம் எனவே என்ன நடக்கும் நம்மிடம் ரொக்கம் உள்ளது நம்மிடம் பெறத்தக்கவகைகள் வரப்போகின்றன நம்மிடம் சரக்குகளும் உள்ளன எனவே உதாரணத்திற்கு நம்மிடம் மூலப்பொருள் பாதி நிறைவடைந்த பொருட்கள் முடிவடைந்த பொருட்கள் சரக்குகளாக இருக்கின்றது நாம் ரொக்க தொகையை அப்படியே வைத்திருக்க முடியும் பெறத்தக்கவற்றின் தொகையையும் அதே மாதிரியாக அதே அளவு வைத்திருக்க முடியும் மாற்றவில்லை மூலப்பொருளும் அதே அளவு இதுவும் அதே அளவு ஆனால் பொருள் இல்லாத நிலை ஏற்படுவதற்கான காரணம் அல்லது விற்பனை இழப்பின் காரணம் சரக்கு இல்லை ஏனெனில் குறைந்த அளவு முடிவடைந்த பொருட்களை சரக்காக வைத்துள்ளோம் எனவே முடிவடைந்த பொருட்கள் சரக்கினை அதிகப்படுத்தினால் அது சரக்கின் முதலீட்டை அதிகப்படுத்துவதாகும் சரக்கில் முதலீட்டை அதிகப்படுத்தும் போது என்ன நடக்கும் நடப்பு சொத்தின் அளவு அதிகரிக்கும் இது இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் கண்டிப்பாக அதிகரிக்கும் இது 5705 ஆக இருக்காது ஆனால் அதிகரிக்கும் அதன் விளைவாக நம்மிடம் உதாரணத்திற்கு அனுமானத்தில் நடப்பு பொறுப்புகள் அதே அளவு இருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் சரக்கில் முதலீடு அதிகரிக்கும் முதலீடு சில மற்ற ஆதாரங்களிலிருந்து ஏற்பாடு செய்யப்படும் அதன் விளைவாக சரக்கின் முதலீடு அதிகரிக்கும் முடிவடைந்த பொருட்களின் சரக்கில் முதலீடு அதிகரிக்கும்போது கண்டிப்பாக முதலீடும் தானாகவே மாறிவிடும் நாம் எந்த மாற்றத்தையும் செய்யப்போகிறோம் என்று நான் சொல்லவில்லை மாற்றம் தானாகவே நிகழும் அது ரொக்க அளவிலும் கூட பெறத்தக்கவற்றின் அளவிலும் கூட மூலப்பொருள் அளவிலும் கூட பாதி நிறைந்த பொருட்கள் அளவிலும் கூட நிகழும் ஏனெனில் இது சாத்தியமில்லாதது அதாவது முடிவைடைந்த பொருட்களின் சரக்கின் அளவை அதிகரிப்பதன் மூலம் விற்பனையை அதிகரிக்க முடியும் தானாகவே அது வேலை செய்து நடைமுறை முதல் உயர்ந்து அதிக ரொக்கமும் தேவைப்படும் அதிக பெறத்தக்கவைகள் வந்து சேரும் கண்டிப்பாக அனைத்து வகையான சரக்குகளும் அதிகமாக இருக்கும் எனவே இந்த முடிவடைந்த பொருட்களின் சரக்கில் மீதான முதலீட்டை அளவை மாற்றுவதன் மூலம் கொள்கை 1லிருந்து அடுத்த கொள்கைக்கு நாம் நகர்கிறோம் அதனால் முடிவடைந்த பொருட்கள் சரக்கில் மீதான முதலீட்டை அதிகரிக்க வேண்டியுள்ளது அதன் விளைவாக எவ்வளவு அதிக முதலீடு நடப்பு சொத்துக்கும் நிகர நடைமுறை முதலுக்கும் வேண்டும் என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் எனவே இதன் வாயிலாக அதிக முதலீடு அதனுடன் நடைமுறை முதலில் அதிகரிக்கும் முதலீடு அதாவது நடப்பு சொத்திலிருந்து நடப்பு பொறுப்புகளை கழித்து வருவதாகும் அதன் விளைவாக இந்த சரக்கின் முதலீடு மற்றும் நிகர நடைமுறை முதலின் முதலீடு ஆகியவற்றின் கூட்டு மதிப்பான மொத்த முதலீடு கிடைக்கிறது நாம் இப்போது கூடுதல் முதலை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த டெல்டா முதலீடு கூடுதல் முதலீடு இவற்றின் விளைவாகும் டெல்டா என்பது கூடுதல் முதலீடு அது டெல்டா சரக்கின் செயல்பாடுஆகும் அதாவது முடிவடைந்த பொருட்களின் சரக்கு அளவில் ஏற்படும் மாறுதலுடன் நிகர நடைமுறை முதலின் மாறுதலையும் கூட்டுமதிப்பாகும் எனவே முடிவடைந்த பொருட்களின் அளவை நாமாகவே மாற்ற வேண்டும் மற்ற நிகர நடைமுறை முதல் என்பது நடப்பு சொத்துகள் மற்றும் நடப்பு பொறுப்புகள் தானாகவே மாறும் இந்த முடிவடைந்த பொருட்களின் சரக்கை அதிகரிக்கும்போது மற்றவைகளும் மாறிவிடும் எனவே அவை அதிகரிக்கும் போது இவையும் அதிகரிக்கும் அவை குறையும் போது இவையும் குறையும் எனவே இதனால் இந்த முழு செயல்பாட்டிலும் என்ன நடக்கும் கூடுதல் முதலீடு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே இங்கே ஒரு உதாரணத்துடன் சரக்கு கொள்கை மாறுவதை பற்றி பார்ப்போம் நாம் இங்கே நேர் வரிசைகள் போட வேண்டும் சரக்கு கொள்கையில் மாறுபாடுகளை குறிக்க வேண்டும் முதல் நேர் வரிசையில் சரக்கு கொள்கை மாறுபாடு உள்ளது இதுதான் அது அடுத்து கூடுதல் முதலீடு எவ்வளவு செய்யப்போகிறோம் அடுத்து நடைமுறை முதலில் கூடுதல் அடுத்து நிகர நடைமுறை முதலில் கூடுதலை தவிர்த்து மற்ற ஏனைய முடிவடைந்த பொருட்கள் மீதான முதலீடு நிகர நடைமுறை முதல் கூடுதல் எவ்வளவு மாறும் எனவே மொத்த முதலீட்டையும் ஒட்டு மொத்த முதலீட்டையும் கணக்கிட வேண்டும் எனவே நாம் இதன் வாயிலாக கணக்கிடவேண்டும் நாம் சரக்கு கொள்கை மாறுபாட்டில் இருந்து ஆரம்பித்து கூடுதல் சரக்கின் மீதான கூடுதல் முதலீடு மற்றும் நிகர நடைமுறை முதல் மீதான கூடுதல் முதலீடு இவற்றை கூட்டி மொத்த முதலீட்டை கணக்கிட வேண்டும் இதுவே ஒட்டுமொத்த முதலீடாகும் எனவே நடப்பு கொள்கையான Aலிருந்து மாறும்போது இந்த சரக்கின் மீதான கூடுதல் முதலீடு எவ்வளவு செய்யப்போகிறோம் சரக்கின் அளவில் 490 நடப்பில் இருந்து நகரும்போது முதலீடு 490 இலிருந்து 610 ஆக உயரும் எனவே எவ்வளவு அதிகரிக்கப் போகிறது அந்த அதிகரிப்பை கணக்கிடும் போது அது 120 லட்சங்கள் ஆகும் இது லட்ச ரூபாயில் உள்ளது எனவே 120 நாம் கொள்கையை மாற்றும்போது வருகிறது எனவே தற்போதைய சரக்கின் முதலீடு 120 நிகர நடைமுறை வருவாய் முதல் எவ்வளவு இருக்கும் எனவே உதாரணத்திற்கு நிகர நடைமுறைகளை கண்டுபிடிக்க நிகர நடைமுறை முதலில் மாறுபாடு 49 என்று எடுத்துக்கொள்வோம் மொத்த முதலீடு 169 முதலீட்டின் கூட்டு மொத்தம் 169 இப்போது இந்த 49 எப்படி வந்தது என வியக்கலாம் எனவே நாம் இந்த 49 எப்படி வந்தது என்பதை இந்த முந்தைய தகவல்களிலிருந்து பார்க்க வேண்டும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள முடிவடைந்த பொருட்களுக்கான சரக்கு 2 8 சதவீதம் ஆகும் இந்த நேர் வரிசையை பார்க்கவும் சரக்கு விற்பனையில் வெறும் 2 8ஆக உள்ளது இந்த 2 8ஐ நாம் ஏற்கனவே வைத்திருப்பதனால் நாம் முடிவடைந்த பொருட்களுக்கான சரக்கினை ஏற்கனவே 120 என்று கொண்டிருக்கிறோம் எனவே மறுபடியும் அதை இங்கே எடுக்க வேண்டாம் அதாவது இந்த 2 8 இதை வெளியில் எடுத்தவுடன் மொத்தத் தொகையில் எவ்வளவு மீதம் உள்ளது என்பதை கணக்கிட வேண்டும் அதாவது நிகர நடைமுறை முதலை மறுபடியும் கணக்கிடவேண்டும் எனவே இது மொத்தம் 32 4 2 8 ஆகும் அடுத்து 7 4ஐ கழிக்கவும் எனவே நிகர நடைமுறை முதல் 22 2 ஆக வரும் நிகர நடைமுறை முதல் 22 2 ஆகும் ஏனெனில் அதிலிருந்து 2 8ஐ எடுத்துவிட்டோம் அதாவது இந்த 2 8 முதலீட்டை வகைப்படுத்தும் போது மீதமுள்ள அளவான நடப்பு சொத்து 32 4 2 8 ஆகும் அடுத்து நடப்பு சொத்து 7 4 ஆகும் எனவே மொத்த நிகர நடைமுறை முதல் 25இல் இப்போது மாறிய நிகர நடைமுறை முதல் 22 2 இது 22 2 ஆக இருந்தால் என்ன இந்த 22 2 எதை பொருத்தது இது விற்பனையை பொருத்தது எனவே இங்கும் நடப்பு கொள்கையிலிருந்து Aக்கு மாறும்போது சரக்கின் மீதான முதலீடு எவ்வளவு இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் அதாவது 490லிருந்து 610 ஆகும் அதாவது சரக்கின் மீதான கூடுதல் முதலீடு 120 லட்சங்களாக இருக்கும் ஏனெனில் சரக்கின் மீதான கூடுதல் முதலீடு கூடுதல் விற்பனையை கொடுக்கும் விற்பனை பற்றி பேசும்போது விற்பனை மாறுபாட்டை கொண்டுவரும் இந்த மாறுபடும் விற்பனையை கணக்கிடும் போது அது 762 550 ஆகும் எனவே அது விற்பனை அதிகரிப்பின் மூலம் 222 லட்சங்கள் வரும் அதன் விளைவாக விற்பனை அதிகரிப்பு 22 புள்ளிகள் மடங்கில் பெருகியிருக்கும் இதை கண்டுபிடித்தவுடன் நிகர நடைமுறை முதலின் மாறுபாட்டை அடுத்ததாக கண்டறிய வேண்டும் இது நடைமுறை முதலின் கூடுதல் மாறுபாடு 22 2 ஆகும் 22 222ல் எவ்வளவு 49 லட்சங்கள் ஆகும் எனவே இந்த 49 லட்சங்கள் எப்படி வந்தது என்பதை கண்டுபிடித்தோம் இது 22 2 ஆகும் 2 விற்பனை அதிகரிப்பாகும் நிகர நடைமுறை முதலை இங்கே நாம் முன்னறிவிக்கப்பட்ட விற்பனையின் சதவிகிதமாக கணக்கிட வேண்டும் எனவே நமது விற்பனை அதிகரிக்கும்போது நடைமுறை முதல் குறையாது இந்த 2 8 எடுத்துவிட்டால் புதிய நிகர நடைமுறை முதல் 22 2 சதவீதமாக இருக்கும் இந்நிலையில் விற்பனை அதிகரிப்பு இங்கிருந்து அதாவது 772 இழந்த விற்பனையாகும் இழந்த விற்பனை 550 ஆக இருக்கும் எனவே விற்பனை அதிகரிப்பு 222 ஆக இருக்கும் விற்பனை எப்பொழுது 222 அதிகரிக்கிறதோ அதன் விளைவாக நிகர நடைமுறை முதல் 22 2 என்ற விகிதத்தின் அளவில் அதிகரிக்கும் நிகர நடைமுறை முதலின் நிகர மாறுபாடு 49 லட்சங்களாக வரும் எனவே முதலீட்டின் மாறுபாடானது டெல்டா நிகர நடைமுறை முதல் இவற்றின் கூட்டு மதிப்புடன் சமன்படும் நிகர நடைமுறை முதலில் முதலீடானது 49 லட்சங்கள் அதிகரிக்கும் மொத்த முதலீடு 169 லட்சங்கள் அதிகரிக்கும் ஒட்டு மொத்த முதலீடு 169 லட்சங்கள் ஆகும் எனவே இதன் வாயிலாக முதலீட்டின் மாறுபாட்டை அனைத்து கொள்கைகளுக்கும் நடப்பிலிருந்து Aக்கு Aயிலிருந்து Bக்கு Bயிலிருந்து Cக்கு Cயிலிருந்து Dக்கு Dயிலிருந்து Eக்கு கணக்கிடுவோம் அடுத்து நாம் எவ்வளவு முதலீடு கூடுதலாக செய்ய வேண்டும் என்பதையும் கூடுதல் லாபம் எவ்வளவு என்பதையும் எதிர்பார்க்கும் வருவாய் விதத்திற்கும் தேவைப்படும் வருவாய் வீதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தையும் கொள்கையை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதையும் பார்ப்போம் நடப்பில் இருந்து ABCD அல்லது E எங்கு சென்றாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தீவிர ஆய்வுக்குப் பின் விடை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இத்துடன் இதை நிறுத்திக் கொள்வோம் அடுத்த வகுப்பில் இதே பிரச்சினையை தொடர்ந்து எப்படி இறுதி முடிவு எடுப்பது என்பதையும் ஆய்வின் மூலம் எந்த மாதிரியான சரக்கு கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதையும் பார்ப்போம்